வணக்கம் செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் கான பாடநெறியில் இந்த வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ விரிவுரையில் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் எனப்படும் ஒன்றைப் பற்றி பேசுவோம் அதனால் இங்கே ஒரு அத்தியாவசிய யோசனை என்னவென்றால் ஒரு சாதனம் உண்மையில் ரகசிய தகவல் சிலவற்றின் அடிப்படையில் எதையாவது கணக்கிடும்போது தாக்குபவர் அந்த சாதனத்தின் மின் இணைப்புகளைத் தட்டுவார் அந்தச் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியைக் கண்காணிப்பார் இதன் மூலம் தாக்குப்பவர் அந்த அமைப்பால் செயலாக்கப்படும் ரகசிய தகவல்களை எளிதில் அடையாளம் காண முடியும் நாம் ஏன் இதுபோன்ற பிரச்சினை என்று இந்த வீடியோ விரிவுரையைத் தொடங்குவோம் இதுபோன்ற சிக்கலை எவ்வாறு கையாள முடியும் என்பது குறித்த சில நுட்பங்களைப் பார்ப்போம் இறுதியாக பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களுக்கான சில எதிர் நடவடிக்கைகளையும் பார்ப்போம் CMOS தொழில்நுட்பத்தைப் பற்றிய சில அடிப்படைகளுடன் தொடங்குவோம் இப்போது பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு டிஜிட்டல் சாதனமும் CMOS தொழில்நுட்பத்தில் குறைந்தபட்சம் இயங்குகிறது CMOS ஒரு நிரப்பு மெட்டல் ஆக்சைடு குறைக்கடத்தி தொழில்நுட்பம் ஆனால் பெரும்பாலான மின்னணு சாதனங்கள் CMOS தொழில்நுட்பத்துடன் இயங்குகின்றன என்று நான் நினைக்கிறேன் CMOS உண்மையில் அடிப்படை கேட்டை உருவாக்க பயன்படும் உதாரணமாக இந்த கேட் ஒரு PMOS மற்றும் ஒரு NMOS டிரான்சிஸ்டரை ஒன்றாக இணைத்து ஒரு இன்வெர்ட்டரை உருவாக்குகிறது எனவே ஒரு CMOS இன்வெர்ட்டர் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகக் காண்போம் CMOS இன்வெர்ட்டர் இரண்டு டிரான்சிஸ்டர்கள் T1 மற்றும் T2 மற்றும் ஒரு லோட் கெப்பாசிட்டர் C ஆகியவற்றை உள்ளடக்கியது உள்ளீடு 0 இல் இருக்கும்போது டிரான்சிஸ்டர் T1 இயக்கத்தில் உள்ளது மற்றும் டிரான்சிஸ்டர் T2 முடக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக இந்த கெப்பாசிட்டர் Vdd மூலம் சார்ஜ் செய்யப்படுகிறது இதனால் 1 என்ற வெளியீடு உள்ளது மறுபுறம் நம்மிடம் 1 என உள்ளீடு இருக்கும் போது டிரான்சிஸ்டர் T2 இயக்கப்படும் டிரான்சிஸ்டர் T1 முடக்கப்படும் இதன் விளைவாக இந்த கெப்பாசிட்டர் இந்த டிரான்சிஸ்டர் T2 வழியாக சார்ஜ்ஜை வெளியேற்றம் செய்கிறது இது 0 வெளியீட்டிற்கு வழிவகுக்கும் இந்த குறிப்பிட்ட வரைப்படத்தில் இருந்து உள்ளீட்டில் 0 முதல் 1 வரை மாற்றம் உள்ளதால் கெப்பாசிட்டர் சார்ஜ் மற்றும் கெப்பாசிட்டர் சார்ஜ் வெளியேற்றம் காரணமாக வெளியீடு 1 முதல் 0 வரை மாறுகிறது இப்போது நாம் உண்மையில் CMOS இன்வெர்ட்டர் நுகரும் சக்தியைப் பார்த்தால் இது போன்ற ஏதாவது இருக்கும் ஒவ்வொரு முறையும் கெப்பாசிட்டர் CL சார்ஜ் செய்தல் அல்லது சார்ஜ் வெளியேற்றம் செய்தல் பொறுத்து மின்சாரம் நுகரப்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒவ்வொரு முறையும் வெளியீட்டில் 0 முதல் 1 வரை அல்லது 1 முதல் 0 வரை மாற்றம் இருப்பதால் அதை பொறுத்து சாதனத்தால் நுகரப்படும் சில சக்தி உள்ளது எடுத்துக்காட்டாக இங்கே நாம் இன்வெர்ட்டரின் வெளியீட்டை பார்ப்போம் மற்றும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் 0 முதல் 1 வரையிலான இந்த மாற்றத்தின் போது சில சக்தி நுகரப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் சாதனத்தின் மின் இணைப்புகளைத் தட்டலாம் மற்றும் ஒரு ஆசிலோஸ்கோப் பயன்படுத்தி சாதனம் நுகரும் சக்தியைக் கண்காணிக்கலாம் எனவே ஆசிலோஸ்கோப் சாதனத்தின் மாறுபட்ட சக்தி நுகர்வை நம்மிடம் தருகிறது இப்போது பெரும்பாலான எலக்ட்ரானிக் சர்க்யூட் உண்மையில் சிங்க்கிரனஸ் டிஜிட்டல் சர்க்யூட்கள் ஆகும் இவைகள் கிளாக்கை உள்ளீடாகவும் மற்றும் கிளாக் மாற்றத்தின் போது பெரும்பாலான செயல்பாடுகள் தொடர்கின்றன இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட சாதனத்திற்கு அனுப்பப்படும் ஒரு கிளாக் நம்மிடம் உள்ளது மேலும் உண்மையில் இரண்டு உள்ளீடுகள் தரவு 0 மற்றும் தரவு 1 ஐக் காட்டியுள்ளோம் ஆகவே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒவ்வொரு கிளாக் மாற்றங்களையும் கட்டுப்படுத்துவதால் தரவு 0 மற்றும் தரவு 1 என மாறக்கூடும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் கிளாக்கின் நேர்மறையான விளிம்பைக் கருத்தில் கொண்டுள்ளோம் மேலும் இந்த நேர்மறையான விளிம்பில் மட்டுமே டேட்டா உண்மையில் மாறுகிறது என்பதைக் காண்கிறோம் எனவே இந்தச் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியை நாம் உண்மையில் பார்க்கும்போது அந்த சக்தி நிகழும் மாற்றங்களின் வகையாக இருக்கும் என்பதைக் காண்போம் உதாரணமாக இங்கே நம்மிடம் டேட்டா 0 மற்றும் டேட்டா 1 உள்ளீடுகள் உள்ளன அவை இரண்டும் 0 முதல் 1 வரை கிளாக் துடிப்பின் போது மாறுபடுகிறது இந்த மாற்றத்தின் போது முந்தைய ஸ்லைடுகளில் காணப்படுவது கெப்பாசிட்டரின் சார்ஜ்ஜின் போதும் மற்றும் கெப்பாசிட்டரின் சார்ஜ் வெளியேற்றதின் போதும் சக்தி நுகரப்படுகிறது சாதனத்தால் நுகரப்படும் மொத்த சக்தி தொகை இந்த இரண்டு மாற்றங்களில் நிகழ்வது ஆகும் கெப்பாசிட்டரின் சார்ஜ் காரணமாக இங்கு அதிக அளவில் மின்சாரம் நுகரப்படுவதைக் காண்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட கிளாக் துடிப்பில் 0 முதல் 1 வரை மாற்றம் இருக்கும்போது நாம் பார்ப்பது டேட்டா 0 இல் எந்த சார்ஜ்யும் இல்லை ஆனால் டேட்டா 1 இல் 1 முதல் 0 வரை மாற்றம் உள்ளன மற்றும் இதன் விளைவானது இதை டிரான்சிஸ்டர்களுடன் இணைத்தால் நாம் முந்தைய ஸ்லைடில் பார்த்தது என்னவென்றால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஐ இழக்கிறது மற்றும் நுகரப்படும் சக்தி எதிர்மறையானது ஏனென்றால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஐ இழக்கிறது இதேபோல் இந்த குறிப்பிட்ட மாற்றத்தில் டேட்டா 0 உள்ளது இது 0 முதல் 1 வரை நகரும் எனவே கெப்பாசிட்டரின் சார்ஜ் வெளியேற்றம் மின் நுகர்வுகளில் காண்பிக்கப்படுகிறது இப்போது இங்கே மீண்டும் டேட்டா1 ஐ 0 முதல் 1 வரை நகர்த்துவோம் மேலும் கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யபடுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முதலில் சார்ஜ் ஏற்றுவது மற்றும் வெளியேற்றுவது சாதனத்திற்குள் இருக்கும் பல்வேறு கேட்களில் நடைபெறும் இது சக்தி நுகரப்படுவதில் காண்பிக்கப்படுகிறது இரண்டாவதாக நாம் காணும் விஷயம் என்னவென்றால் நுகரப்படும் சக்தியின் அளவானது உருவாக்கப்படும் கேட்களின் எண்ணிக்கையை பொருத்தும் உருவாக்கப்படும் கேட்களின் எண்ணிக்கை அந்த கேட்களில் ஏற்படும் மாற்றத்தை பொருத்தும் உள்ளன உதாரணமாக இங்கே 0 முதல் 1 மாற்றத்தை உருவாக்கும் இரண்டு கேட்கள் உள்ளன மற்றும் நுகரப்படும் சக்தியின் அளவானது அதிகமாக உள்ளது ஏனெனில் நாம் வைத்திருக்கும் இரண்டு கெப்பாசிட்டர்கள் சார்ஜ் செய்ய படுகின்றன இந்த குறிப்பிட்ட கிளாக் துடிப்பில் இந்த வரிகளில் ஒன்று 0 முதல் 1 வரை செல்கிறது எனவே நுகரப்படும் சக்தி ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது இப்போது மின் நுகர்வு தாக்குதல்களின் சாராம்சம் பின்வருமாறு தாக்குப்பவர் ஒரு சாதனத்தை வைத்துள்ளார் என நினைத்து கொள்வோம் அந்த சாதனத்தில் உள்ள சிக்னல்களின் ஒவ்வொரு மாற்றத்தையும் அவரால் காண இயலாது எனவே அவருக்கு முந்தைய ஸ்லைடில் உள்ள அனைத்து இடைநிலை மாற்றங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டன எனவே தாக்குப்பவர் கிளாக்கை ஆதாரமாக வைத்து இந்த சாதனத்தின் மூலம் நுகரப்படும் சக்தியை கண்காணிக்கலாம் ஏனென்றால் இது செயல்பட பேட்டரி அல்லது சக்தி சாதனத்திற்கு வெளிப்புறம் தேவைப்படலாம் சாதனம் செயல்படுவதால் தாக்குபவர் ஒரு ஆசிலோஸ்கோப்பை இணைத்து அதைத் தட்டலாம் இதன் மூலம் அந்த சாதனத்தால் நுகரப்படும் சக்தியின் அளவை தாக்குபவர் கண்காணிக்க முடியும் கிளாக் ஒரு விரும்பினால் பயன்படுத்தப்படும் பண்பாகும் தாக்குப்பவர் எப்போதும் ஒரு கிளாக்கை மூலமாக வைத்து சாதனத்தை கண்காணிப்பது சாத்தியமாகலம் அல்லது சாத்தியம் இல்லாமலும் போகலாம் ஒவ்வொரு சாதனத்திலும் வெளிப்புற படிக ஆஸிலேட்டர் இருக்கும் மற்றும் இது ஒரு கிளாக்கை உருவாக்கும் இந்த கிளாக் சாதனத்தில் நுழைந்ததும் அதில் சில செயல்பாடுகள் இருக்கலாம் அதாவது கிளாக் பிரீகுயின்சியை பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம் எனவே கிளாக் மூலமானது எப்போதும் தாக்குபவருக்குத் தெரியாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு சாதனமும் அதற்கு வெளிப்புற சக்தி ஆதாரமாக தேவைப்படுவதால் தாக்குபவர் அந்த சாதனத்தால் நுகரப்படும் மாறும் சக்தியை கண்காணிக்கலாம் ஒரு பவர் அனாலிசிஸ் தாக்குதல் பற்றிய அத்தியாவசிய யோசனை என்பது தாக்குபவர் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியைக் கண்காணித்து பின்னர் சாதனத்தில் இருக்கும் சில உள் ரகசியங்களை கணிக்க முடியும் ஆனால் சாதனம் அந்த குறிப்பிட்ட ரகசியத்தில் இயங்குகிறதா என்பதை தேவையின்றி சொல்ல இயலாது எடுத்துக்காட்டாக பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களின் மிகவும் பிரபலமான அப்பிளிகேஷன் கிரிப்டோகிராஃபிக் சைபர்களில் உள்ளது மேலும் கிரிப்டோகிராஃபிக் செயல்பாடுகளைச் செய்யும் ஒரு சாதனத்தை தாக்குபவர் தனது நிலையில் வைத்திருக்கிறார் என்பது அனுமானம் ரகசியமாக வைக்கப்படும் கீ சாதனத்திற்குள் சேமிக்கப்படுகிறது இப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு என்கிரிப்சன் அல்லது டிகிரிப்சன் தூண்டப்படும்போது இந்த கீ உள் சேமிப்பகத்திலிருந்து படிக்கப்பட்டு அதனுடன் தொடர்புடைய என்கிரிப்சன் அல்லது டிகிரிப்சன் ஐ உண்மையில் செய்ய பயன்படுகிறது என்கிரிப்சன் அல்லது டிகிரிப்சன் செயல்பாட்டின் போது இந்த சாதனம் உட்கொள்ளும் சக்தியைக் கண்காணிப்பதும் பின்னர் சாதனத்திற்குள் ரகசிய கீ என்ன சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் காண முயற்சிப்பதும் தாக்குபவரின் நோக்கம் எனவே இந்த பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களில் பெரும்பாலானவை தாக்க முடியும் என்ற அனுமானத்தை உருவாக்குகின்றன என்கிரிப்சன் செய்யப்பட வேண்டிய உள்ளீட்டு செய்திகளை உண்மையில் கையாளலாம் அல்லது அந்த சாதனத்தின் வெளியீடு எடுத்துக்காட்டாக டிகிரிப்சன் செய்யப்பட்ட செய்திகளை தாக்குபவர் கண்காணிக்கலாம் ஒரு பவர் அனாலிசிஸ் தாக்குதலுக்கான முக்கிய அனுமானங்கள் பின்வருமாறு முதலில் தாக்குபவரிடம் உண்மையில் தாக்க விரும்பும் சாதனம் உள்ளது அதனால் தாக்குபவர் அந்த சாதனத்தில் சக்தியை ON செய்ய முடியும் அந்த சாதனத்திலிருந்து பல்வேறு உள்ளீடுகள் அல்லது வெளியீடுகளை அவர் கண்காணிக்க முடியும் மற்றும் உண்மையில் அவர் மின் இணைப்புகளைத் தட்ட முடியும் மற்றும் என்கிரிப்சன் அல்லது டிகிரிப்சன் போது தாக்குபவர் ஒரு ஆசிலோஸ்கோப் பயன்படுத்தி அந்த சாதனத்தால் நுகரப்படும் சக்தியின் அளவைக் கண்காணிக்க முடியும் எனவே மிகவும் எளிமையான மற்றும் பல்வேறு வகையான பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் உள்ளன இரண்டு டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் அவைகள் மிகவும் கடினம் மற்றும் பாதுகாக்க மிகவும் கடினம் மற்றும் இறுதியாக டெம்பிலேட் அடிப்படையிலான தாக்குதல்கள் இது பவர் அனாலிசிஸ் இன் மிக சக்திவாய்ந்த தாக்குதல் இப்போது எளிய பவர் அனாலிசிஸ் எப்போதும் ஒவ்வொரு வகை கிரிப்டோகிராஃபிக் சைஃபர் அல்லது டிஜிட்டல் சாதனத்தில் இயங்கும் ஒவ்வொரு அப்பிளிகேஷனிற்கும் பொருந்தாது ஆனால் அடிப்படையில் குறிப்பிட்ட ப்ரோக்ராம்மின் சில பண்புகளை பயன்படுத்துகிறது எளிய பவர் அனாலிஸ்சிசைபார்ப்போம் எனவே பின்வரும் செயல்பாட்டைச் செய்யும் ஒரு சாதனம் எங்களிடம் உள்ளது என்று சொல்லலாம் அந்த செயல்பாடு ஒரு சதுரம் மற்றும் பெருக்கி இது ஆர்எஸ்ஏ போன்ற கிரிப்டோகிராஃபிக் சைபர்களுக்குப் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான செயல்பாடாகும் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒரு சாதனத்தில் செயல்படுத்தப்படும் இந்த குறிப்பிட்ட வழிமுறை x c மற்றும் n ஆகிய மூன்று பாராமீட்டர்ஸ்களை எடுக்கும் பொதுவாக c இரகசியமாக இருக்கப் போகிறது மேலும் தாக்குபவர் அதைப் பெற விரும்புகிறார் எனவே அது செய்யும் வழிமுறை என்னவென்றால் அது முதலில் Z ஐ 1 மதிப்புக்கு துவக்குகிறது பின்னர் அது l 1 முதல் 0 வரை ஒரு i லூப்பைக் கொண்டுள்ளது இங்கு l C இன் நீளம் மற்றும் C இல் இருக்கும் பிட்களின் எண்ணிக்கை l 1 என்பது C இன் மிக முக்கியமான பிட் அல்லது MSB உடன் ஒத்திருக்கிறது அதே நேரத்தில் C0 குறைந்த குறிப்பிடத்தக்க பிட் அல்லது LSB உடன் ஒத்துள்ளது எனவே இந்த லூப்பின் ஒவ்வொரு ஐடிரேஷனிலும் இரண்டு செயல்பாடுகள் செய்யப்படுவதைக் காண்கிறோம் முதலில் Z இல் ஒரு சதுரம் உள்ளது அங்கு நாம் Z 2 mod n செய்கிறோம் Ci 1 க்கு சமமாக இருந்தால் அது C இல் ith பிட் என்றால் இந்த குறிப்பிட்ட ஐடிரேஷன் C 1 ஆக அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் நம்மிடம் ஒரு பெருக்கல் உள்ளது மேலும் இது C இல் இருக்கும் ஒவ்வொரு பிட்டிற்கும் செல்கிறது இந்த குறிப்பிட்ட வழிமுறையை உண்மையில் செயல்படுத்துகின்ற நமது சாதனம் நம்மிடம் உள்ளது என்பதை இப்போது கருதுங்கள் தாக்குபவர் x மற்றும் n பற்றிய அறிவைக் கொண்டிருப்பதாகக் கருதுவோம் இருப்பினும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது மிகவும் முக்கியமல்ல ஆனால் முக்கியமானது என்னவென்றால் தாக்குபவர் சாதனத்தில் சக்தியை ON செய்ய முடியும் இந்த வழிமுறையை இயக்கும்படி அவரால் கட்டாயப்படுத்த முடியும் மேலும் அந்த குறிப்பிட்ட சாதனத்தால் நுகரப்படும் சக்தியை அவரால் கண்காணிக்க முடியும் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் Ci இன் மதிப்பைப் பொறுத்து அதாவது C இல் உள்ள ith பிட் பொறுத்து சக்தி உண்மையில் மாறுபடும் உதாரணமாக Ci 0 இன் மதிப்பு என்றால் இந்த குறிப்பிட்ட சதுர செயல்பாடு மட்டுமே செய்யப்படுகிறது மறுபுறம் Ci இன் மதிப்பு 1 க்கு சமமாக இருந்தால் சதுர செயல்பாட்டைத் தொடர்ந்து பெருக்கல் செயல்பாடு Ci இன் மதிப்பு 0 அல்லது 1 என்பது Ci இன் மதிப்புக்கு இடையிலான இந்த வேறுபாடு அந்த சாதனத்தால் நுகரப்படும் சக்தியில் காண்பிக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் சக்தி எப்படி இருக்கிறது என்பது மற்றும் இங்கிருந்து நாம் தெளிவாகக் காண்பது என்னவென்றால் சில தொகுதிகள் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது தனித்தனியாக வேறுபட்ட பவர் ப்ரொபைலைக் கொண்டுள்ளன இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட வடிவத்தைப் போலவே காலப்போக்கில் நுகரப்படும் இந்த சக்தியை தாக்குபவர் உண்மையில் கண்காணித்தால் தாக்குபவர் வெறுமனே இந்த பவர் ப்ரொபைலைப் பார்க்க முடியும் மற்றும் Ci இன் ரகசிய மதிப்புகள் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே இந்த வழியில் தாக்குபவர் வெறுமனே ஒவ்வொரு பிட் ரகசிய C யையும் பெற முடியும் ஆகவே எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு சதுர செயல்பாடு மட்டுமே செய்யப்படுவதை அவர் அடையாளம் காண்கிறார் எனவே C இன் மதிப்பு 0 ஆக இருக்க வேண்டும் மறுபுறம் இந்த பகுதியானது 1 பெறும் போது சில சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது என்பதை அவர் காண்கிறார் எனவே இந்த பிட் 1 மற்றும் பல என அவரால் கணிக்க முடியும் ஆகவே இந்த வழியில் தாக்குபவர் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியைக் கண்காணிப்பதன் மூலம் ரகசிய கீயை படிக்க முடியும் இப்போது இது மிகவும் எளிமையான தாக்குதலாகும் பல ஆண்டுகளாக மக்கள் இந்த வழிமுறையை சரியாக செயல்படுத்த மிகவும் வலுவான வழிகளை உருவாக்கியுள்ளனர் இதனால் நாம் விவாதித்ததைப் போன்ற எளிய சக்தி தாக்குதல்கள் நவீன சாதனங்களில் மிகவும் பொருந்தாது காரணம் என்னவென்றால் பெரும்பாலான நவீனகால கிரிப்டோகிராஃபிக் சாதனங்கள் அத்தகைய வழிமுறைகளைப் பயன்படுத்தாது அங்கு சக்தி மூலம் கசிவு மிகவும் வெளிப்படையானது மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதல் ஒரு டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் என அழைக்கப்படுகிறது எனவே எளிய பவர் அனாலிசிஸ் தாக்குதலைப் போலல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான பவர் ட்ரேஸ் சேகரித்து பின்னர் இந்த பவர் ட்ரேஸ்சில் ஒருவித ஸ்டேடஸ்ட்டிகள் பகுப்பாய்வுகளை மேற்கொள்வதின் மூலம் நாம் கீயை கணிக்க முடியும் எனவே டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் அல்லது டிபிஏ பற்றிய அடிப்படை யோசனை பொதுவாக அறியப்படுவது என்னவென்றால் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட சாதனம் இருக்கிறது மேலும் தாக்குதல் நடத்துபவர் இந்தச் சாதனத்தைக் கொண்டிருக்கிறார் இந்த சாதனம் உள்ளே இருக்கும் ஒரு கீயைக் கொண்டுள்ளது தாக்குபவர் உண்மையில் மீட்டெடுக்க ஆர்வமாக இருப்பது இந்த கீயை தான் தாக்குபவர் முதலில் அவர் சாதனத்தின் மாதிரியை உருவாக்குகிறார் இங்குள்ள அனுமானம் என்னவென்றால் இந்த சாதனத்திற்குள் என்ன செயல்பாடுகள் நடக்கின்றன என்பது தாக்குபவருக்குத் தெரியும் மேலும் தாக்குபவருக்குத் தெரியாத ஒரே விஷயம் ரகசிய கீ எனவே தாக்குதல் இந்த சாதனத்தின் ரகசிய கீயை மீட்டெடுக்க நடை பெறும் இப்போது தாக்குதல் பின்வருமாறு செல்கிறது முதலில் தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் மாதிரியை உருவாக்கி பின்னர் கீயை யூகிக்கிறார் பின்னர் அவர் பல்வேறு உள்ளீட்டு டேட்டாவை உருவாக்கி அதே உள்ளீட்டு டேட்டாவை சோதனைக்கு உட்பட்ட சாதனத்திற்கும் மற்றும் அதன் மாதிரிக்கும் அளிக்கிறார் சோதனைக்குட்பட்ட சாதனத்திற்கு அவர் உள்ளீட்டுத் தரவை ஊட்டி அந்த உள்ளீட்டுத் தரவில் கணினியைத் தொடங்கும்படி கட்டாயப்படுத்தினால் அவர் ஒரு ஆசிலோஸ்கோப் மூலம் நுகரப்படும் சக்தியை அளவிடுகிறார் அருகருகே அவர் சாதன மாதிரியைப் பயன்படுத்தி அந்த சாதனத்தின் ஹைப்போதீட்டிகள் பவர் நுகர்வைப் பெறுகிறார் எனவே இந்த மின் நுகர்வு ஒரு ஆசிலோஸ்கோப் மூலம் பெறப்படுகிறது என்பதையும் உண்மையான இரகசிய கீயை கணக்கிடும்போது இது உண்மையான மின் நுகர்வு என்பதையும் கவனத்தில் கொள்க எனவே இந்த மின் நுகர்வு டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் போன்ற கருவிகளை அளவிடுவதன் மூலம் பெறப்படுகிறது மறுபுறம் சக்தி என்பது சாதனத்தின் மாதிரியிலிருந்து பெறப்பட்டவை அல்லது சில கணக்கீடுகள் அல்லது சில கணித பகுப்பாய்வு மூலம் பெறப்பட்டவை எனவே இந்த சக்தி மாதிரி யூகிக்கப்பட்ட கீயுடன் உள்ளது என்பதை நினைவில் கொள்க இது தாக்குபவர் உண்மையில் யூகிக்கும் ஒரு கீயுடன் உள்ளது எனவே இப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் இரண்டு சக்தி நுகர்வு உள்ளதாக கருத்தியுள்ளார் சாவியுடன் உண்மையான மின் நுகர்வு மற்றும் யூகிக்கப்பட்ட சாவியுடன் ஹைப்போதீட்டிகள் பவர் நுகர்வு எனவே அவர் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு ஸ்டேடஸ்ட்டிகள் பகுப்பாய்வு செய்து பின்னர் முடிவுகளை ஒப்பிடுகிறார் எனவே யூகிக்கப்பட்ட சாவி உண்மையில் சரியானதா அல்லது சாவி தவறானதா என்பதை இந்த புள்ளிவிவர ஒப்பீட்டின் மூலம் அடையாளம் காண முடியும் இந்த டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய விவரங்களை மேலும் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட காட்சியை விளக்க மிகச் சிறிய சர்க்யூட் எடுப்போம் நாம் உண்மையில் பார்க்கும் அந்த சர்க்யூட் இந்த வழியில் தெரிகிறது எனவே இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் நம்மிடம் ஒரு பதிவேடு R மற்றும் சில செயல்பாடு F உள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் வெளியீடு மீண்டும் ஒரு மல்டிபிளெக்சருக்கு அளிக்கப்படுகிறது பின்னர் இந்த பதிவேட்டில் இணைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கான உள்ளீடு P டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்கள் உண்மையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் புரிந்து கொள்ள இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மிகச் சிறிய சர்க்யூட் எடுப்போம் இந்த சிறிய சர்க்யூட் P ஐ உள்ளீடாக எடுக்கும் அது ஒரு ரகசிய K ஐ எடுத்து பின்னர் இந்த ரகசியத்தை ஒரு ஐடிரேடிவ் முறையில் செயல்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக முதல் கிளாக் துடிப்பில் உள்ளீடு P எடுக்கப்பட்டு அது இந்த பதிவேட்டில் இணைக்கப்படுகிறது அடுத்த கிளாக் துடிப்பில் P இன் இந்த மதிப்பு F F ஐ நீங்கள் எந்த வகையான நேரியல் அல்லாத செயல்பாடாக நினைக்கலாம் எனவே F P இன் மதிப்பிலும் ரகசிய கீ K யிலும் இயங்குகிறது இப்போது F இன் வெளியீடு இந்த மல்டிபிளெக்சர் மூலம் மீண்டும் வழங்கப்படுகிறது மற்றும் இந்த பதிவேட்டில் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்த கிளாக் சுழற்சிகளில் இந்த பதிவேடு F க்கு வழங்கப்படுகிறது மேலும் இந்த பதிவேடு உள்ளடக்கங்களின் அடிப்படையில் F இல் ஒரு செயல்பாடு உள்ளது அதன் செயல்பாட்டின் போது கீ மற்றும் முடிவுகள் மீண்டும் ஊட்டப்பட்டு பதிவேட்டில் சேமிக்கப்படும் எனவே இந்த சர்க்யூட் ஒரு ஐடிரேடிவ் முறையில் செயல்படும் என்பதை நாம் காண்கிறோம் முதல் ஐடிரேஷன் P ஐ அடிப்படையாகக் கொண்டது அதே நேரத்தில் அனைத்து ஐடிரேஷன்களும் முந்தைய ஐடிரேஷனின் முடிவை அடிப்படையாகக் கொண்டவை எனவே F இன் வெளியீடு C ஆகும் தாக்குபவர் C இன் மதிப்பை அறியவில்லை என்றும் அவர் K இன் மதிப்பைப் பெற முயற்சிக்கிறார் என்றும் கருதுகிறோம் நாம் விவாதித்தை போலவே ஒரு டிஃபெரென்ஷியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதலின் முதல் படி சாதனத்தின் மாதிரியை உருவாக்குவது எனவே இந்த ஹைப்போதீட்டிகள் பவர் நுகர்வு மாதிரியை உண்மையில் உருவாக்க இரண்டு பொதுவான வழிகள் உள்ளன இது முறையே ஹேமிங் டிஸ்டன்ஸ் மாடல் மற்றும் ஹேமிங் வெயிட் மாடல் என்று அழைக்கப்படுகிறது ஹேமிங் வெயிட் மாடல் அடிப்படையில் இந்த பதிவேட்டை R ஐப் பார்த்து இந்த பதிவேட்டில் உள்ள 1 களின் எண்ணிக்கை கணக்கிடுகிறது எனவே எடுத்துக்காட்டாக பதிவேட்டில் R இன் தொடக்க மதிப்பு 1011 என்று சொல்லலாம் அடுத்த கிளாக் துடிப்பில் இருக்கும் அடுத்த மாற்றத்தில் R இன் அடுத்த மதிப்பு 1101 என்று கருதுகிறோம் இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தற்போதுள்ள 1 களின் எண்ணிக்கையை வெறுமனே எண்ணுங்கள் இந்த விஷயத்தில் மூன்று 1 கள் உள்ளன மேலும் இந்த குறிப்பிட்ட கிளாக் துடிப்பில் மாதிரியால் நுகரப்படும் ஹைப்போதீட்டிகள் பவர் 3 என்று கூறுகிறோம் அடுத்த கடிகார துடிப்பில் R க்கு 1001 மதிப்பு இருப்பதாக நாம் கருதினால் நுகரப்படும் ஹைப்போதீட்டிகள் பவர் 2 மற்றும் பல எனவே இது ஹேமிங் வெயிட் மாடல் இது ஒரு ஹைப்போதீட்டிகள் பவர் ஆகும் எனவே தாக்குபவர் உண்மையில் பதிவேட்டின் உள்ளடக்கங்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் பதிவேட்டின் உள்ளடக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அவர் உண்மையில் கணித்து வருகிறார் இந்த வகையான தாக்குதல்களில் பெரும்பாலும் பின்பற்றப்படும் மற்ற மாதிரி ஹேமிங் டிஸ்டன்ஸ் மாடல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு கடிகார துடிப்பிலிருந்து மற்றொன்றுக்கு மாறக்கூடிய பிட்களின் எண்ணிக்கையைப் பார்க்கிறோம் மீண்டும் இந்த பதிவேடு R ஐப் பார்க்கிறோம் தொடர்ந்து இரண்டு கடிகார துடிப்புகளுக்கு இடையில் உண்மையில் மாறும் பிட்களின் எண்ணிக்கையைப் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக R இன் ஆரம்ப மதிப்பு 1011 என்றும் அடுத்த கடிகார துடிப்பில் 1101 இன் மதிப்புக்கு பதிவு மாறுகிறது என்றும் சொல்லலாம் இதனால் மாறுவதற்கு இரண்டு பிட்கள் இருப்பதைக் காண்கிறோம் அடிப்படையில் இந்த பிட் 0 1 ஆகவும் 1 ஆக இருக்கும் இந்த பிட் 0 ஆகவும் மாறிவிட்டது மேலும் ஹம்மிங் டிஸ்டன்ஸ் 2 ஆக கணக்கிடுகிறோம் இதேபோல் இந்த இரண்டு தொடர்ச்சியான கடிகார துடிப்புகளையும் நாம் கருத்தில் கொண்டு பதிவுவேடு R 1001 மதிப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது இங்கே ஒரு பிட் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கவனிக்கிறோம் எனவே ஹம்மிங் டிஸ்டன்ஸ் 1 இந்த குறிப்பிட்ட சாதனமானது ஐடிரேடிவ் முறையில் இயங்கும்போது நாம் ஹைப்போதீட்டிகள் பவர்கள் நுகரப்படுவதை அறியலாம் ஹம்மிங் டிஸ்டன்ஸ் மாதிரியில் இந்த ஹைப்போதீட்டிகள் பவர்கள் 2 1 3 1 ஆக இருக்கும் ஹம்மிங் வெயிட் மாதிரியில் இந்த ஹைப்போதீட்டிகள் பவர் 3 2 1 3 ஆக இருக்கும் எனவே இப்போது டிஃப்பிரன்சியல் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களை பார்ப்போம் எனவே நாம் ஆர்வமாக இருப்பது நிகழும் முதல் ஐடிரேஷன் முதல் ஐடிரேஷன் செய்கையில் நம்மிடம் P உள்ளது என்பதை நினைவில் கொள்க இது ஒரு உள்ளீடாக அனுப்பப்படுகிறது இது பதிவேட்டில் சேமிக்கப்படும் பின்னர் இது செயல்பாடு F மூலம் இயக்கப்படும் இந்த செயல்பாடு F கீயை மற்றும் தாக்குபவர் பார்க்க முடியாத சில இடைநிலை வெளியீட்டை உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் எனவே இந்த வரைபடத்தை எளிமையாக்க உள்ளீடு F மற்றும் ரகசிய கீ ஆகியவற்றைக் காட்டினோம் மற்றும் செயல்பாடு அதனுடன் தொடர்புடைய இடைநிலை மதிப்பு C ஆகியவற்றையும் காட்டியுள்ளோம் எனவே தாக்குபவர் என்ன செய்ய முடியும் என்றால் அவர் ரகசிய கீயின் யூகத்தை உருவாக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் P மற்றும் K 4 பிட்கள் மற்றும் C ஒரு 4 பிட்கள் ஆகியவை உள்ளன என்று கருதுகிறோம் இதன் மூலம் தாக்குபவர் உண்மையில் கீயீன் முக்கிய மதிப்பு 1010 என்று யூகித்துள்ளார் எனவே இப்போது நாம் கருதுவது என்னவென்றால் தாக்குபவர் பிலைன் டெக்ஸ்ட் தேர்வு செய்து அதை அந்த சாதனத்திற்கு அனுப்ப முடியும் எனவே பக்கவாட்டில் இந்த F செயல்படுவதால் பிலைன் டெக்ஸ்ட் மதிப்பை அவர் அறிவார் தாக்குதல் செய்பவர் F செயல்பாட்டின் போது சாதனத்தில் நுகரப்படும் சக்தியை அறிவார் எனவே இங்கே நாம் செய்யும் ஒரு முக்கியமான அனுமானம் என்னவென்றால் தாக்குபவர் F இன் செயல்பாட்டை அறிவார் ஆனால் K அல்லது C ஐ அறியவில்லை ஆனால் K இன் மதிப்பை அவரால் அறிய முடியும் என்று யூகித்துள்ளார் அந்த யூகத்தின் அடிப்படையில் C ஐக் கணக்கிட முடியும் அவருக்கு பிலைன் டெக்ஸ்ட் P ஐ அறிந்திருக்கிறார் மேலும் அவர் C ஐ யூகித்துள்ளார் அதனுடன் தொடர்புடைய C மதிப்பையும் கணக்கிட முடியும் தாக்குபவர் P இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைத் தேர்ந்தெடுத்து அதை சாதனத்திற்கு அனுப்புகிறார் மற்றும் சாதனம் இந்த P மற்றும் K மதிப்பில் செயல்படுகிறது இதன் மூலம் தாக்குபவர் நுகரப்படும் சக்தியை கண்காணிக்கிறார் எனவே அவர் P மதிப்புக்கு ஒத்ததாக தோற்றமளிக்கும் ஒரு சக்தியைக் கண்டுபிடிப்பார் இதன் மூலம் அவர் கீயை கணிக்கிறார் இந்த விஷயத்தில் அது 1111 P இன் மதிப்பு மற்றும் முக்கிய யூகத்தின் அடிப்படையில் அவர் இடைநிலை மதிப்பு C ஐ கணக்கிடுகிறார் ஹம்மிங் வெயிட் மாதிரி மூலம் அவர் சாதனத்தால் நுகரப்படும் ஹைப்போதீட்டிகள் பவர் ஐ பார்க்கிறார் ஹைப்போதீட்டிகள் பவர் என்பது C இல் உள்ள 1 களின் எண்ணிக்கையாகும் எனவே நாம் ஹம்மிங் வெயிட் மாதிரியை பின்பற்றுவதால் நான்கு 1 கள் உள்ளன என்பதை இங்கே காண்கிறோம் இந்த வழக்கில் ஹைப்போதீட்டிகள் பவர் 4 இப்போது ஒவ்வொன்றிலும் இன்னும் பல ஐடிரேஷன்களுக்கு இதை மீண்டும் செய்கிறார் ஐடிரேஷனில் அவர் ஒரு P மதிப்பைத் தேர்ந்தெடுத்து அதை சாதனத்திற்கு ஊட்டுகிறார் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சாதனத்தால் நுகரப்படும் உண்மையான சக்தியைப் பெறுகிறார் பின்னர் இந்த விஷயத்தில் யூகிக்கப்பட்ட கீயானது 1111 ஆகும் இதை வைத்து C மதிப்பை கணக்கிடலாம் மற்றும் சாதனத்தில் நுகரப்படும் ஹைப்போதீட்டிகள் பவர் ஐ ஹம்மிங் வெயிட்hy மாதிரியை வைத்து பெற முடியும் அடுத்த கட்டமாக இந்த பகுதி நுகரப்படும் உண்மையான சக்திக்கு இடையேயான ஒரு காரிலேஷன் கணக்கிடுங்கள் ஹைப்போதீட்டிகள் பவர் இதில் உள்ள ஒவ்வொரு வரிசையுடனும் தொடர்புடையது என்பதை நினைவில் கொள்க ஒவ்வொரு உள்ளீட்டு P க்கும் ஒத்ததாக அவர் ஒரு ஹைப்போதீட்டிகள் பவரையும் ஒரு உண்மையான நுகரப்படும் சக்தியையும் பெறுவார் எனவே இது காலப்போக்கில் முடிந்துவிட்டது என்பதை நினைவில் கொள்க இது ஒரு நிலையான மதிப்பு மட்டுமே தாக்குபவர் இந்த உண்மையான மின் நுகர்வுடன் ஹைப்போதீட்டிகள் பவர் ஐ ஒவ்வொரு புள்ளிகளில் காரிலேட் படுத்துகிறார் எடுத்துகாட்டாக பியர்சனின் காரிலேஷன் கோஎபிசியன்ட்Pearsons Correlation Coefficient வைத்து ஒரு கோஎபிசியன்ட் ஸ்கோர் கணக்கிடுவார் இந்த அலைவடிவத்தின் ஒவ்வொரு புள்ளியுடனும் வரிசையான காரிலேஷன் கோஎபிசியன்ட் ஸ்கோரை பெறுவார் எனவே இந்த குறிப்பிட்ட சிவப்பு கோடு ஒரு குறிப்பிட்ட காரிலேஷன் காட்டுகிறது இவற்றை இந்த மூன்று புள்ளிகளுக்கும் இந்த ஹைப்போதீட்டிகள் பவர்நுகர்வுக்கும் இடையில் காட்டுகிறது அவர் பெறும் காரிலேஷன் மதிப்புகளின் வரிசையில் அதிகபட்ச காரிலேஷன் குறிப்பிட்ட புள்ளியில் உள்ளன என்பதை அவர் கருதுகிறார் எனவே நுகரப்படும் இந்த ஹைப்போதீட்டிகள் பவர் ஒரு முக்கிய யூகத்தை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நினைவில் கொள்க இந்த விஷயத்தில் நீங்கள் திரும்பிப் பார்த்தால் 1111 என்று கீயை யூகித்தோம் இது உண்மையான கீ இல்லை என்பது தாக்கிபவர் தெரிந்து கொள்வார் எனவே அவர் K இன் சாத்தியமான ஒவ்வொரு மதிப்பையும் மறுபரிசீலனை செய்கிறார் ஆகவே அவர் உருவாக்கக்கூடிய K இன் ஒவ்வொரு சாத்தியமான மதிப்பிற்கும் இதுபோன்ற ஒன்றைப் பெறுவார் P மதிப்பை வைத்து மற்றும் ஒவ்வொரு K வைத்து அதற்கான அட்டவணையை உருவாக்கி K மதிப்பை உண்மையான சக்தி மற்றும் ஹைப்போதீட்டிகள் பவர் நுகரப்படுவதின் மூலம் கணிக்க முடியும் நாம் 4 பிட் கீயை பரிசீலித்து வருவதால் இந்த முக்கிய யூகங்கள் ஒவ்வொன்றிற்கும் இதுபோன்ற 16 அட்டவணைகள் பெறப்படும் இதன் மூலம் அவர் 16 வெவ்வேறு காரிலேஷன் கோஎபிசியன்ட் கணக்கிட முடியும் பின்னர் அவர் அதிகபட்ச காரிலேஷன் கோஎபிசியன்ட்டை தேர்வு செய்வார் இந்த குறிப்பிட்ட வலைத்தளத்திலிருந்து பெறப்பட்ட இந்த வரைபடம் கீ இன் வெவ்வேறு மதிப்புக்கு அதிகபட்ச காரிலேஷன் கோஎபிசியன்ட் எவ்வாறு மாறுபடும் என்பதை பார்ப்போம் எடுத்துக்காட்டாக அவர் AES பிளாக் சைபர் சாதனமாக பயன்படுத்தி உள்ளார் அதன் மீது தாக்குதல் நடத்தி AES கீ இன் ஒரு பகுதி 1 பைட் மட்டுமே என்றும் எனவே 256 வெவ்வேறு சாத்தியக்கூறுகளைக் கொண்டுள்ளது என்றும் கண்டறிந்து உள்ளார் மறுபுறம் Y அச்சு ஒவ்வொரு முக்கிய யூகத்திற்கும் கணக்கிடப்படும் தொடர்புகளைக் கொண்டுள்ளது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் தவறான முக்கிய யூகங்களுக்கு நமக்கு ஒரு காரிலேஷன் உள்ளது இது மிகவும் சிறியது மற்றும் 0 02 க்கும் குறைவாக இருக்கும் மறுபுறம் யூகம் சரியாக இருந்தால் இந்த விஷயத்தில் முக்கியமானது 0x73 ஆனது கீ இன் மதிப்பாகும் மற்றும் இது உயர்ந்த உச்சத்தை பெறுகிறது இந்த உயர்ந்த சிகரம் சரியான கீ ஐ அடையாளம் காண தாக்குபவருக்கு உதவுகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட தாக்குதலால் உண்மையில் பாதிக்கப்படுவது ஐடிரேஷனின் எண்ணிக்கை இந்த அட்டவணையையும் இந்த ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள ஒவ்வொரு வரியையும் நாம் எடுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க குறிப்பிட்ட அட்டவணை சாதனத்தில் செய்யப்பட்ட கணக்கிடப்பட்ட ஹைப்போதீட்டிகள் பவர் ஒரு சக்தி அளவீட்டுக்கு ஒத்திருக்கிறது எனவே அதிக எண்ணிக்கையிலான வரிசைகள் தற்போது மிகவும் துல்லியமாக கீஐ மீட்டெடுக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடம் முந்தைய அட்டவணை உடன் தொடர்புடைய அளவீடுகளின் எண்ணிக்கையைக் காட்டுகிறது அளவீடுகளின் எண்ணிக்கை அட்டவணையில் உள்ள வரிசைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது இந்த விஷயத்தில் அளவீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து 10000 ஐ நோக்கி செல்கிறது ரகசிய கீயை அடையாளம் காண்பதற்கான துல்லியம் அதிகரிக்கப்படுகிறது உதாரணமாக நாம் மிகக் குறைவாக இருந்தால் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளை எடுத்துக் கொள்ளும் போது எங்களுக்கு 0 05 க்கும் குறைவான காரிலேஷன் உள்ளது ஆனால் அளவீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது நமக்கு காரிலேஷன் 0 1 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே வேறுவிதமாகக் கூறினால் நாம் உண்மையில் பார்ப்பது அளவீடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன இந்த உச்சநிலை மேலும் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் நாம் கருதியது என்னவென்றால் தாக்குபவர் பியர்சனின் காரிலேஷன் கோஎபிசியன்ட்டை பயன்படுத்தி நுகரப்படும் ஒரு ஹைப்போதீட்டிகள் பவருக்கும் ஒழுங்காக நுகரப்படும் உண்மையான சக்திக்கும் இடையிலான கோஎபிசியன்ட் சரியான ரகசிய கீ யை அடையாளம் காண்கிறார் எனவே வேறு பல ஸ்டேடஸ்ட்டிகள் நுட்பங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டது மிகவும் பொதுவான விஷயங்களில் ஒன்று பரஸ்பர தகவல் என அழைக்கப்படுகிறது அடிப்படையில் நுகரப்படும் ஹைப்போதீட்டிகள் பவருக்கும் உண்மையான நுகரப்படும் சக்திக்கும் இடையிலான பரஸ்பர சார்புநிலையையும் அளவிடுகிறது இது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது எனவே இதைப் பற்றிய விவரங்களுக்கு நாம் மேலும் செல்ல தேவையில்லை அதனால் இந்த முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது என்னவென்றால் தாக்குபவர் சாதனத்தில் இருந்து பெறப்படும் உண்மையான மின் நுகர்வு மற்றும் ஹைப்போதீட்டிகள் பவர் நுகர்வு இடையில் பியர்சனின் காரிலேஷன் கோஎபிசியன்ட்டை பயன்படுத்துகிறார் அதன் மூலம் கீ கணிக்கப்படுகிறது காரிலேஷன்களின் உயர் மதிப்பு காரணமாக தாக்குபவர் கீ ஐ கணித்து உள்ளார் ஒரு தொடர்பு தவிர வேறு பல ஸ்டேடஸ்ட்டிகள் கருவிகள் பயன்படுத்தப்படலாம் பெரும்பாலும் இந்த பரஸ்பர தகவல் பயன்படுத்தப்படுகிறது இது முக்கியமாக ஹைப்போதீட்டிகள் பவர் மற்றும் உண்மையான மின் நுகர்வு இடையிலான சார்புநிலையை அளவிடுகிறது பயன்படுத்தப்படும் பிற நுட்பங்கள் பேயஸ் பகுப்பாய்வு ஆகும் இது கொடுக்கப்பட்ட கசிவின் ஹைப்போதீசிசின் நிகழ்தகவு புள்ளிவிவர ஒப்பீட்டின் ஆரம்ப வடிவங்களில் ஒன்று ஸ்டேடஸ்ட்டிகள் கம்பேரிசன் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஸ்டேடஸ்ட்டிகள் கம்பேரிசன் எவ்வாறு உண்மையில் வேலை செய்கிறது என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் நாம் மீண்டும் பார்ப்பது இந்த குறிப்பிட்ட கணக்கீடு ஆகும் அங்கு ஒரு P உள்ளது அதை F செயல் பாட்டிற்கு உள்ளீடாக கொடுத்து ரகசியமாக வைக்கப்படும் கீ கணக்கிடப்படுகிறது இப்போது தாக்குபவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் யூகித்து வைத்த கீ மற்றும் P ஐ வைத்து C ஐ கணக்கீடு செய்கிறார் எனவே C நிச்சயமாக முக்கிய யூகமாகும் எனவே அவர் இந்த C யைப் பெறக்கூடிய யூக கீ வைத்து C மதிப்பை 1111 1110 மற்றும் 1101 ஆகும் என்று கணித்து உள்ளார் என்பதை நினைவில் கொள்க கணிக்கும் C யை K மாறாமல் வைத்து t இன் மதிப்பைப் பொறுத்து வரையறுக்கலாம் எனவே அவர் அடுத்து என்ன செய்வார் என்றால் அவர் இந்த Cguess இல் ஒரு பிட்டைக் கருத்தில் கொள்வார் எனவே உதாரணமாக அவர் இந்த Cguess மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க பிட்டை அல்லது LSB கருத்தில் கொண்டிருப்பதாகக் கூறுவோம் பின்னர் அவர் என்ன செய்வார் என்றால் Cguess இன் குறிப்பிடத்தக்க பிட்டின் இந்த குறைந்தபட்ச மதிப்பைப் பொறுத்து அவர் இந்த உண்மையான சக்தியை இரண்டு பக்கெட்களாக விநியோகிப்பார் முதல் பக்கெட் Cguess 0 ஆகவும் அடுத்த பக்கெட் Cguess 1 க்கு ஒத்ததாகவும் இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக இங்கு மிகக் குறைவான பிட் அல்லது LSB 1 ஆகும் எனவே அவர் இந்த சக்தி அளவீட்டை பக்கெட்டில் நகர்த்துவார் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் Cguess இல் 0 ஆக இருக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க பிட் நம்மிடம் உள்ளது எனவே அவர் இதை பக்கெட் 0 க்கு நகர்த்துகிறார் இந்த விஷயத்தில் அதே வழியில் Cguess இன் குறைவான குறிப்பிடத்தக்க பிட் அல்லது LSB 1 ஐ பக்கெட்டுக்கு நகர்த்துவார் ஆகவே அதிக எண்ணிக்கையிலான வெவ்வேறு சக்தி அளவீடுகளில் இதைச் செய்தபின் அவர் பக்கெட் 0 இன் சராசரி மற்றும் பக்கெட் 1 இன் சராசரியைக் கணக்கிடுகிறார் எனவே இது தொடர்புடைய முக்கிய யூகத்திற்கான வழிமுறைகளின் வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே கவனிக்கத்தக்கது என்னவென்றால் Key guess சரியாக நடந்தால் இந்த இரண்டு பக்கெட்களின் சராசரிக்கு இடையிலான வேறுபாட்டின் வித்தியாசங்கள் அதிகரிக்கப்படும் மேலும் இந்த அதிகபட்ச வேறுபாடு இரகசிய கீ என்ன என்பதை அடையாளம் காண பயன்படுத்தப்படலாம் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக டிஃபரென்ஷியல் பவர் தாக்குதல்கள் அறியப்படுகின்றன மேலும் இந்த ஆண்டுகளில் பல எதிர் நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இந்த எதிர் நடவடிக்கைகள் மூன்று வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அவை ஹார்ட்வர் மட்டத்தில் அல்லது வழிமுறை மட்டத்தில் பயன்படுத்தப்படலாம் ஹார்ட்வர் மட்டத்தில் மக்கள் பரிந்துரைத்திருப்பது என்னவென்றால் இந்த பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களை எதிர்க்கும் நிலையான CMOS லாஜிக்கை மற்ற லாஜிக் உடன் மாற்ற வேண்டும் எனவே இந்த நுட்பங்கள் எடுத்துக்காட்டாக WDDL கேட்கள் கட்டமைக்கப்படும் இதனால் நுகரப்படும் சக்தி தொடர்புடைய கேட்களால் செய்யப்படும் கணக்கீடுகளிலிருந்து இண்டிபெண்டென்ட் ஆக இருக்கும் அமலாக்க நிலை நுட்பங்களான மாஸ்கிங் மற்றும் த்ரெஷோல்ட் செயலாக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அங்கு சீரற்றமயமாக்கல் வடிவமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் சாதனத்தால் நுகரப்படும் சக்தியிலிருந்து தாக்குபவர் பெறக்கூடிய தகவல்களின் அளவை சீரற்ற தன்மை கட்டுப்படுத்துகிறது மூன்றாவது முறை அல்காரிதமிக் மட்டத்தில் உள்ளது அங்கு ஆராய்ச்சியாளர்கள் உண்மையில் குறிப்பிட்ட சைபர் வழிமுறைகளில் உள்ள வழிமுறைகளையும் பவர் அனாலிசிஸ் தாக்குதல்களைத் தடுக்கக்கூடிய நெறிமுறைகளையும் உருவாக்க முடிந்தது இந்த வழிமுறைகள் இயல்பாகவே கட்டப்பட்டுள்ளன இதனால் கசிவு ஒரு தகவலுக்கு போதுமான ரகசிய தகவல்களை வழங்காது மற்றும் ரகசிய கீ போன்ற ரகசிய தகவல்களை சேகரிக்க தாக்குபவரை அனுமதிக்காது இந்த வழக்கில் பிரபலமான இரண்டு வழிமுறைகள் உள்ளன அவை DRECON இது DPA ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரீகீயிங் நுட்பங்கள்